கம்ப்யூட்டர் நெட்வொர்க்குகள் மற்றும் இன்டர்நெட் புரோட்டோகால் குறித்த பாடத்திற்கு மீண்டும் வருக எனவே இந்த பாடத்திட்டத்தில் இப்போது வரை இன்டர்நெட் லேயர் அல்லது நெட்வொர்க் லேயரின் விவரங்களை நாங்கள் கவனித்துள்ளோம் மேலும் நெட்வொர்க்கில் பயன்படுத்தப்படும் அட்ரஸிங்த் திட்டத்தை நாங்கள் ஆராய்ந்தோம் ஐபி பதிப்பு 4 அட்ரஸிங் வடிவமைப்பின் விவரங்களை ஆராய்ந்தோம் ஒவ்வொரு ஹோஸ்டையும் தனித்தனியாக அடையாளம் காண நெட்வொர்க் 32 பிட் ஐபிவி 4 அட்ரஸிங்யைப் பயன்படுத்துகிறது இப்போது இந்த குறிப்பிட்ட சொற்பொழிவில் ஐபி பதிப்பு 6 அல்லது ஐபிவி 6 என அழைக்கப்படும் ஐபி புரோட்டோகால்யுடன் ஐபி மிக சமீபத்திய பதிப்பான ஐபி அட்ரஸிங் திட்டத்தை நோக்கி செல்வோம் எனவே முதலில் ஐபிவி 4 க்கான குறுகிய வருகைகளைப் பார்ப்போம் பின்னர் ஐபிவி 6 இன் வடிவமைப்பு தேர்வுகள் மற்றும் ஐபிவி 6 எவ்வாறு வெவ்வேறு சிக்கல்களைத் தணிக்கும் என்பதற்குச் செல்வோம் இதில் ஐபிவி 4 அட்ரஸிங்யுடன் தொடர்புடையது எனவே ஐபிவி 6 அட்ரஸிங்யில் பயணம் செய்வோம் எனவே முதலில் ஐபிவி 6 ஐபியின் இந்த புதிய பதிப்பு நமக்கு ஏன் தேவைப்படுகிறது எனவே இன்டர்நெட்ல் வெவ்வேறு சாதனங்களின் வளர்ச்சியுடன் இன்டர்நெட் அட்ரஸிங்களின் தேவையைப் பார்த்தால் எனவே இன்டர்நெட்ம் முதன்முதலில் வடிவமைக்கப்பட்டபோது இது இராணுவ பயன்பாடுகளுக்கானது ஏனெனில் இன்டர்நெட் வரலாற்றின் ஆரம்ப நாட்களை நாங்கள் ஆராய்ந்தோம் பின்னர் மக்கள் படிப்படியாக சாதாரணமாக இன்டர்நெட் த்தைப் பயன்படுத்தத் தொடங்கினர் பின்னர் பொது அன்றாட பயன்பாட்டிற்கு இப்போது இதனுடன் இன்டர்நெட் த்துடன் இணைக்கப்பட்டுள்ள சாதனங்களின் வளர்ச்சியை நீங்கள் கவனித்தால் சாதனங்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிவேகமாக வளர்ந்து வருவதை நீங்கள் காண்பீர்கள் எனவே முன்பு இன்டர்நெட் த்துடன் இணைக்கப்பட்ட பணிமேடைகள் எங்களிடம் இருந்தன இப்போது ஒவ்வொரு நபருக்கும் 1 அல்லது 1 சாதனங்களுக்கு மேல் உள்ளது பல சந்தர்ப்பங்களில் இது 1 க்கும் மேற்பட்ட சாதனங்களாகும் இது உங்கள் டெஸ்க்டாப் உங்களிடம் உள்ளது உங்களிடம் லேப்டாப் மொபைல் போன்கள் உள்ளன அவை இன்டர்நெட் த்துடன் இணைக்கப்படலாம் ஒவ்வொரு நெட்வொர்க் இடைமுகத்துடன் தொடர்புடைய ஐபி அட்ரஸிங்கள் இருப்பதால் உங்களுக்கு அதிக எண்ணிக்கையிலான ஐபி அட்ரஸிங்கள் தேவை இப்போதெல்லாம் நாங்கள் இன்டர்நெட் த்தின் சகாப்தத்தை நோக்கி நகர்கிறோம் அங்கு பல போர்டு கணினிகளில் பல சிறிய சென்சார் சாதனங்கள் பொருத்தப்பட்டுள்ளன அவை ஸ்மார்ட் அறை அல்லது ஸ்மார்ட் சிட்டி அல்லது ஸ்மார்ட் மருத்துவமனையில் வெவ்வேறு இடங்களில் பொருத்தப்பட்டுள்ளன இந்த சிறிய அல்லது சிறிய சாதனங்கள் அனைத்தும் இன்டர்நெட் த்துடன் இணைக்கப்படுகின்றன எனவே நீங்கள் ஒரு சென்சாரை உங்கள் குளிர்சாதன பெட்டியில் உங்கள் ஏ க்கு இணைக்கிறீர்கள் எனவே உங்கள் சலவை இயந்திரம் கதவுகள் விளக்குகள் ஸ்மார்ட் விளக்குகள் போன்றவற்றுடன் கூட இணைக்கிறீர்கள் பின்னர் நீங்கள் அந்த சென்சார்கள் மூலம் தரவைப் பெறலாம் மற்றும் அவற்றின் தானியங்கி மற்றும் ஸ்மார்ட் இயக்கத்தைக் கொண்டிருக்கலாம் சாதனங்கள் இந்த சாதனங்கள் அனைத்தும் இப்போது இன்டர்நெட்ல் இணைக்கப்படுகின்றன இன்டர்நெட் த்தில் இணைக்க நீங்கள் ஒரு சாதனத்தை உருவாக்கும் போதெல்லாம் அந்த நேரத்தில் சாதனம் வெளிப்படையாக அட்ரஸிங் தேவைப்படும் ஏனென்றால் இன்டர்நெட் த்தில் இணைக்கப்பட்டுள்ள அனைத்து சாதனங்களுக்கும் தனித்துவமான ஐபி அட்ரஸிங் இருக்க வேண்டும் என்பதே எங்கள் தேவை அதனால்தான் ஐபி அட்ரஸிங் தேவையின் போக்கை நீங்கள் பல ஆண்டுகளாகப் பார்த்தால் இந்த வரைபடம் ஜனவரி 94 முதல் ஜூலை 2017 வரை உள்ளது சுவாரஸ்யமாக இது ஜூலை 2017 ஐபிவி 6 தரப்படுத்தப்பட்ட காலமாகும் எனவே அங்குள்ள இன்டர்நெட் அட்ரஸிங்யின் வளர்ச்சியை நீங்கள் ஆராய்ந்தால் இந்த வளர்ச்சியில் கூர்மையான அதிகரிப்பு இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே ஐபி அட்ரஸிங்களின் தேவையில் உங்களுக்கு ஒரு அதிவேக வளர்ச்சி உள்ளது இப்போது இந்த கட்டத்தில் விஷயங்கள் பெரும்பாலும் நிறைவுற்றன எனவே எங்களிடம் உள்ள ஐபி அட்ரஸிங் எதுவாக இருந்தாலும் ஐபிவி 4 அட்ரஸிங் இடத்தில் 32 பிட் அட்ரஸிங்கள் உள்ளன உங்களுக்குத் தெரிந்தபடி இந்த 32 பிட் ஐபி அட்ரஸிங் அனைத்தையும் நாங்கள் விவாதித்தோம் கோட்பாட்டளவில் இது உங்களுக்கு 2 சக்தி 32 வெவ்வேறு ஐபி அட்ரஸிங்களை ஆதரிக்க முடியும் ஆனால் இந்த அட்ரஸிங் அனைத்தும் இன்டர்நெட் த்துடன் ஒரு இடைமுக பிணைய இடைமுகத்தை இணைக்க பொருந்தாது உங்களிடம் முன்பதிவு செய்யப்பட்ட ஐபி அட்ரஸிங்கள் இருப்பதால் உங்களிடம் சிறப்பு ஐபி அட்ரஸிங்கள் உள்ளன உங்களிடம் இந்த பரந்த வார்ப்பு ஐபி அட்ரஸிங்கள் மற்றும் லூப் பேக் ஐபி அட்ரஸிங்கள் உள்ளன நீங்கள் இந்த துணை வலையமைப்பு கருத்தை வைத்திருக்கிறீர்கள் அங்கு நீங்கள் ஐபி அட்ரஸிங்களின் தொகுப்பை பிணைய அட்ரஸிங்க்கு ஒதுக்க வேண்டும் பின்னர் பிணையத்தில் தனிப்பட்ட ஹோஸ்ட் இந்த எல்லா காரணங்களாலும் நாம் கிட்டத்தட்ட தேக்கமடைந்து வருகிறோம் அல்லது ஐபி அட்ரஸிங்களின் தேவைக்கேற்ப நாம் நிறைவு பெறுகிறோம் எனவே நமக்கு கிடைக்கக்கூடிய ஐபி அட்ரஸிங் இடம் நிறைவுற்றது எனவே அதனால்தான் சமீபத்திய ஆண்டுகளில் அட்ரஸிங் பயன்பாட்டில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது இந்த வீழ்ச்சி தேவை குறைந்துவிட்டதால் அல்ல மாறாக நம் கையில் போதுமான எண்ணிக்கையிலான ஐபி அட்ரஸிங்கள் இல்லை எனவே நாங்கள் முன்னர் விவாதித்த இந்த வகையான நுட்பங்களை நெட்வொர்க் அட்ரஸிங் மொழிபெயர்ப்பான NAT ஐப் பயன்படுத்தி வெவ்வேறு வழிகளில் நிர்வகிக்க முயற்சிக்கிறோம் எனவே இந்த கலந்துரையாடலில் இருந்து எடுக்க வேண்டிய செய்தி என்னவென்றால் மொத்த அட்ரஸிங்களின் எண்ணிக்கையை நாங்கள் கொண்டுள்ள ஐபிவி 4 அட்ரஸிங் மிகவும் குறைவாகவே உள்ளது அதனால்தான் உலகளாவிய பயன்பாடு அல்லது உலகளாவிய பயன்பாட்டை ஆதரிக்கக்கூடிய பெரிய ஐபி அட்ரஸிங்கள் எங்களிடம் இருக்க வேண்டும் இன்டர்நெட் த்தில் இணைக்கப்பட்டுள்ள ஏராளமான சாதனங்களுக்கான பெரிய எண்ணிக்கையிலான அட்ரஸிங்களின் உதவியுடன் இப்போது ஐபிவி 4 அட்ரஸிங்யுடன் தொடர்புடைய சிக்கல்களை சுருக்கமாக பார்ப்போம் எனவே எங்களுக்கு ஒரு புதிய ஐபி கட்டமைப்பு ஏன் தேவைப்படுகிறது எனவே முதலில் சிஐடிஆருடன் கூட அட்ரஸிங் இடம் போதுமானதாக இல்லை என்று குறிப்பிட்டுள்ளோம் எனவே இதுவே முதன்மைக் காரணம் எங்களுக்கு ஒரு பெரிய அட்ரஸிங் இடம் தேவைப்படுகிறது ஆனால் அது எங்களுக்கு மட்டும் தேவையில்லை எனவே அட்ரஸிங் இடத்தைத் தவிர ஐபிவி 4 அட்ரஸிங்த் திட்டத்துடன் தொடர்புடைய பல சிக்கல்கள் உள்ளன உங்களுக்குத் தெரிந்தபடி அல்லது இந்த ஐபிவி 4 அட்ரஸிங்த் திட்டம் என்று நாங்கள் விவாதித்தபடி இது ஆரம்பத்தில் நிலையான டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது அவை நிலையானவை மற்றும் இயக்கம் ஆதரவு தேவையில்லை எனவே இன்டர்நெட் நபர்களின் ஆரம்ப நாட்களில் ஒரு நாள் உங்கள் சாதனங்கள் மொபைல் போன்களைப் போலவே மொபைல் செய்யும் இது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகரும் அது இன்டர்நெட் த்தில் இணைக்கப்பட வேண்டும் என்று நினைத்துப் பார்க்க முடியவில்லை பாரம்பரியமாக இந்த ஐபிவி 4 அட்ரஸிங் திட்டம் இது இயக்கத்தை ஆதரிக்காது எனவே மொபைல் ஐபியின் உதவியுடன் ஐபிவி 4 இல் இயக்கம் ஆதரிக்க வழிகள் உள்ளன இது ஐபிவி 4 அட்ரஸிங்யின் மாறுபாடு அல்லது ஐபிவி 4 அட்ரஸிங்யின் மேல் ஒரு இணைப்பு போன்றது என்று நீங்கள் என்ன சொல்ல முடியும் ஆனால் ஒட்டுமொத்தமாக இயல்பாகவே இந்த ஐபிவி 4 அட்ரஸிங்த் திட்டம் இயக்கம் ஆதரிக்காது அதே நேரத்தில் இன்டர்நெட் த்தின் ஆரம்ப நாட்களில் இந்த வகையான பாதுகாப்பு அங்கீகாரத்தைப் பற்றி மக்கள் கவலைப்படவில்லை எனவே அந்த நேரத்தில் இணைப்பு முக்கிய தேவை எனவே நான் சிறிது நேரம் முன்பு விவாதித்தபடி நீங்கள் எப்போதும் தர்பா இன்டர்நெட் புரோட்டோகால்யின் வரலாற்றின் தாளைப் படிக்க வேண்டும் டேவிட் கிளார்க் உண்மையில் பேசுகிறார் தர்பா மக்களின் மனதில் இருக்கும் பல்வேறு தேவைகள் இன்டர்நெட் ம் போது முதலில் வடிவமைக்கப்பட்டது அந்த நேரத்தில் இணைப்பு என்பது மிகவும் தேவை மற்றும் ஒரு பிரதான தேவை மற்றும் பாதுகாப்பு பதிவு செய்தல் தணிக்கை செய்தல் ஆகிய இரண்டையும் இரண்டாம் நிலை தேவைகள் இதன் காரணமாக இந்த ஐபிவி 4 அட்ரஸிங் எங்களிடம் இருந்தது அங்கு இணைப்பு முக்கிய பிரச்சினையாக இருந்தது எனவே இன்டர்நெட் த்தில் உள்ள ஒவ்வொரு தனிப்பட்ட சாதனங்களையும் நீங்கள் தனித்தனியாக அடையாளம் காண வேண்டும் ஆனால் பாதுகாப்பு போன்ற பிற குறிக்கோள்கள் தணிக்கை இரண்டாம் இலக்காக மாறியது மற்றும் இது ஐபிவி 4 அட்ரஸிங்யின் மேல் ஒரு இணைப்பாக சேர்க்கப்பட்டது மற்றொரு விஷயம் சேவையின் தரம் எனவே IPv4 இல் சேவையின் தரம் தெளிவற்ற முறையில் வரையறுக்கப்பட்டது சில விரிவுரைகளில் பின்னர் சேவையின் தரம் என்றால் என்ன என்ற விவரங்களை நாங்கள் பார்ப்போம் சேவையின் சுருக்கமான தரம் இது போன்றது ஆரம்பத்தில் இந்த ஐபி அட்ரஸிங் திட்டம் வடிவமைக்கப்பட்டபோது அந்த நேரத்தில் மக்கள் தரவு போக்குவரத்தை மட்டுமே அனுப்ப ஆர்வமாக இருந்தார்கள் என்று கூறுங்கள் ஆனால் இப்போதெல்லாம் நாங்கள் மல்டிமீடியா போக்குவரத்தை இன்டர்நெட் ம் வழியாக அனுப்புகிறோம் எனவே நாங்கள் VoIP வகை பயன்பாடுகளுக்கு குரல் தரவை அனுப்புகிறோம் நாங்கள் வீடியோ ஸ்ட்ரீமிங் செய்கிறோம் எனவே சுவாரஸ்யமாக என்னவென்றால் இப்போதெல்லாம் இன்டர்நெட் த்தில் போக்குவரத்தின் பெரும்பகுதி வீடியோ போக்குவரத்திலிருந்து வருகிறது யூடியூப் நெட்ஃபிக்ஸ் இந்த வகையான பயன்பாடுகள் போன்ற வீடியோ ஸ்ட்ரீமிங் பயன்பாடுகளிலிருந்து நீங்கள் வீடியோ ஸ்ட்ரீமிங்கைச் செய்யும்போதெல்லாம் இந்த இடையக வீடியோ ஸ்டீமிங் போன்ற பல்வேறு வகையான வீடியோ ஸ்ட்ரீமிங் உள்ளன இது யூடியூப் அல்லது ஹாட்ஸ்டார் அல்லது அந்த வகையான பயன்பாடு விஷயத்தில் உள்ளது ஸ்கைப் அல்லது நேரடி வீடியோ அரட்டை விஷயத்தில் நாங்கள் என்ன செய்வது போன்ற நேரடி வீடியோ ஸ்ட்ரீமிங்கும் உள்ளது இந்த வகை மல்டிமீடியா பயன்பாடுகள் அனைத்திற்கும் இன்டர்நெட் த்திலிருந்து சிறப்பு சேவைகள் தேவை ஏனெனில் நீங்கள் தரவை தாமதமாக உணரக்கூடிய வகையில் மாற்ற வேண்டும் எனவே உங்கள் பாக்கெட் பரிமாற்றம் அதிக நேரம் எடுத்தால் அது பிணையத்தில் நிலைத்திருக்காது IPv4 இல் சேவையின் தரம் பிரதான குறிக்கோள் அல்ல அதனால்தான் சேவையின் தரம் ஒரு IPv4 இல் தெளிவற்ற முறையில் வரையறுக்கப்பட்டது எனவே நவீன கால பயன்பாடுகளுக்கு எங்களுக்கு நிகழ்நேர சேவை ஆதரவு தேவை நான் குறிப்பிட்டுள்ளபடி மொபைல் பயன்பாடுகள் பொதுவாக ஐபிவி 4 இல் நிர்வகிக்க முடியாதவை என்றாலும் மொபைல் ஐபியின் சில இணைப்புக்கள் உள்ளன ஆனால் அது ஒரு உண்மையான பயன்பாட்டில் சிறப்பாக செயல்படாது மற்றும் ஐபிவி 4 இல் நேரடி பாதுகாப்பு ஆதரவு இல்லை எனவே மீண்டும் இது ஐபியின் மேல் ஒரு இணைப்பு போல வேலை செய்கிறது இந்த போக்குவரத்து லேயர் பாதுகாப்பு அல்லது போக்குவரத்து அடுக்கின் கீழ் பாதுகாப்பான சாக்கெட் லேயர் வகையான பாதுகாப்பு தொகுதி மற்றும் ஐபிவி 4 க்கு மேல் ஐபி பாதுகாப்பு வகை தொகுதி ஆகியவற்றைப் பயன்படுத்துகிறது இந்த வகையான பயன்பாடு QoS பாதுகாப்பு இயக்கம் ஆகியவற்றிற்கு ஐபிவி 4 இல் ஒருங்கிணைந்த ஆதரவு இல்லாததால் முழு புரோட்டோகால்யும் மிகவும் சிக்கலானதாக மாறியது மற்றும் ஒரு பெரிய இன்டர்நெட் த்திற்கு நிர்வகிக்க முடியாததாக மாறியது இந்த காரணங்களால் எங்களுக்கு ஒரு புதிய ஐபி கட்டமைப்பு தேவைப்படுகிறது மேலும் படிப்படியாக இந்த ஐபிவி 6 ஐ நோக்கி நகர்கிறோம் இப்போது IPv6 தொடர்பாக ஒரு சுவாரஸ்யமான உண்மை உள்ளது ஐபிவி 6 திட்டத்தின் வரைவு பதிப்பு டிசம்பர் 1998 இல் வந்தது ஆனால் புரோட்டோகால்யை தரப்படுத்த 10 வருடங்கள் எடுத்தோம் எனவே புரோட்டோகால் ஐபிவி 6 புரோட்டோகால் கடந்த ஆண்டு ஜூலை 2017 இல் தரப்படுத்தப்பட்டது ஆகவே புரோட்டோகால்யின் வெவ்வேறு அம்சங்களை புரோட்டோகால்யின் வெவ்வேறு உட்புறங்களைக் கவனிக்கவும் தரப்படுத்தப்பட்ட புரோட்டோகால்யாக வெளியிடவும் சுமார் 10 ஆண்டுகள் ஆனது எனவே ஐபிவி 6 இன் அடிப்படை அம்சங்கள் பின்வருமாறு முதலில் இது ஐபிவி 4 இல் 32 பிட் அட்ரஸிங்யுடன் ஒப்பிடும்போது ஒரு பெரிய வகுப்பு அட்ரஸிங் இடத்தை ஆதரிக்கிறது IPv6 இல் எங்களிடம் 128 பிட் அட்ரஸிங்கள் இடம் உள்ளன பின்னர் இது திறமையான ரூட்டிங் பொறிமுறைக்கு உலகளவில் தனித்துவமான மற்றும் படிநிலை அட்ரஸிங் எனப்படும் ஒரு பொறிமுறையைப் பயன்படுத்துகிறது ஐபிவி 4 ஐப் பொறுத்தவரையில் உலகளாவிய இன்டர்நெட் த்தின் படிநிலை கட்டமைப்பைக் கொண்டிருப்பதற்கான மனம் எங்களுக்கு இருந்தபோதிலும் ஆனால் போதுமான எண்ணிக்கையிலான அட்ரஸிங் இடம் கிடைக்காததால் இறுதியில் தோல்வியடைந்தோம் அதனால்தான் நாங்கள் அங்கு இருந்த உன்னதமான அட்ரஸிங்யிலிருந்து நகர்ந்தோம் ஆரம்பத்தில் உங்களுக்குத் தெரிந்தபடி உன்னதமான அட்ரஸிங் இது ஒரு முன்னொட்டு அடிப்படையிலான அமைப்பு எனவே ஐபிவி 4 அட்ரஸிங்யின் ஆரம்ப பிட்களைப் பார்ப்பதன் மூலம் அது எந்த வகுப்பைச் சேர்ந்தது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அதன்படி நீங்கள் பிணைய அட்ரஸிங் மற்றும் ஹோஸ்ட் அட்ரஸிங்யைக் கண்டுபிடிக்கலாம் அதன் அடிப்படையில் வழியைச் செய்யலாம் ஆனால் இந்த உன்னதமான classful அட்ரஸிங் இடத்தை வீணடிப்பதால் அடுத்தடுத்த நேரத்தில் எங்களுக்கு அதிக எண்ணிக்கையிலான அட்ரஸிங் இடங்கள் தேவைப்படுகின்றன அதாவது நாங்கள் ஏன் classful அட்ரஸிங்த் திட்டத்திலிருந்து classless அட்ரஸிங்த் திட்டத்திற்கு படிப்படியாக நகர்கிறோம் பின்னர் இந்த classless இடை டொமைன் ரூட்டிங் அல்லது சிஐடிஆர் வகையான விஷயங்கள் இதன் மூலம் என்ன நடந்தது இந்த படிநிலை கட்டமைப்பு அது உள்நாட்டில் பாதுகாக்கப்பட்டது இது ஒரு பிணையத்திலும் இந்த சப்நெட்டிலும் பாதுகாக்கப்பட்டது ஆனால் உலகளவில் இந்த படிநிலை கட்டமைப்பு உடைந்தது இந்த NAT கருத்தை பயன்படுத்துவதன் மூலம் இந்த தனியார் ஐபிக்கள் மற்றும் தனியார் நிலங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம் இது உண்மையில் மீறுகிறது அல்லது உலகளாவிய படிநிலை கட்டமைப்பிலிருந்து இன்னும் சிறிது தூரம் நகர்கிறது ஆனால் ஐபிவி 6 அட்ரஸிங்யுடன் உலகளவில் தனித்துவமான மற்றும் படிநிலை அட்ரஸிங் திட்டத்தை உருவாக்க முயற்சிக்கிறோம் மூன்றாவது அம்சம் அட்ரஸிங் வகுப்புகளை விட முன்னொட்டுகளைப் பயன்படுத்தி உகந்த ரூட்டிங் அட்டவணை எனவே இங்கே நீங்கள் அட்ரஸிங் இடத்தின் ஆரம்ப சில பிட்களைப் பார்த்து எந்த வரிசைமுறை வரிசைக்கு எந்த பாதையில் சாதனம் சொந்தமானது என்பதை தீர்மானிக்கவும் அதன்படி நீங்கள் அந்த பாதையில் பாக்கெட்டை வழிநடத்துகிறீர்கள் அந்த வகையில் உன்னதமான அட்ரஸிங்யின் அடிப்படையில் இந்த ரூட்டிங் இருப்பதை விட ரூட்டிங் அட்டவணையை மேம்படுத்தலாம் பிணைய இடைமுகங்களின் தானாக உள்ளமைவின் அம்சம் அதாவது நீங்கள் ஒரு சாதனத்தை நேரலை செய்யும்போதெல்லாம் பிணைய இடைமுகம் தானாகவே ஒரு IPv6 அட்ரஸிங்யைப் பெறலாம் எனவே எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஐபிவி 4 இல் டிஹெச்சிபி டைனமிக் ஹோஸ்ட் உள்ளமைவு புரோட்டோகால்யின் உதவியுடன் செய்து கொண்டிருந்தீர்கள் தானாக உள்ளமைவின் உதவியுடன் IPv6 இல் இதே விஷயம் செயல்படுத்தப்படுகிறது இது ஐபிவி 6 இல் இருந்த டிஹெச்சிபி போன்ற வேறுபட்ட புரோட்டோகால்யைக் காட்டிலும் ஐபிவி 6 இன் ஒரு பகுதியாக மாறியது பின்னர் இணைப்பதற்கான ஆதரவு இந்த இணைப்புகளை நாங்கள் விரிவாக விவாதிப்போம் சேவை வகுப்புகளின் தரத்தை நிர்வகிக்க சேவை வகுப்பு ஆதரவு பாதுகாப்பை ஆதரிப்பதற்கான அங்கீகாரம் மற்றும் குறியாக்க பொறிமுறையிலும் ஐபிவி 4 உடன் பின்தங்கிய இணக்கத்தன்மையிலும் இது கட்டமைக்கப்பட்டுள்ளது இதனால் நீங்கள் படிப்படியாக ஐபிவி 4 அடிப்படையிலான கணினியிலிருந்து ஐபிவி 6 அடிப்படையிலான அமைப்புகளுக்கு இடம்பெயரலாம் எனவே IPv6 இன் ஹெடேர் வடிவமைப்பைப் பார்ப்போம் எனவே IPv6 இன் விஷயத்தில் இது ஹெடேர் அமைப்பு தலைப்பில் நாம் 128 பிட் மூல அட்ரஸிங் மற்றும் 128 பிட் இலக்கு அட்ரஸிங்யைப் பயன்படுத்துகிறோம் மூல மற்றும் இலக்கு அட்ரஸிங் புலம் அதனுடன் சேவையின் தரத்தை ஆதரிப்பதற்காக இந்த போக்குவரத்து வகுப்பு புலம் உங்களிடம் உள்ளது இது புரோட்டோகால் பதிப்பாகும் பின்னர் ஓட்ட நிலை ஒவ்வொரு ஓட்டத்தையும் அதன் QoS வகுப்புகள் பேலோட் நீளம் ஆகியவற்றின் அடிப்படையில் சமன் செய்கிறது அடுத்த ஹெடேர் மற்றும் ஹாப் வரம்பு எனவே அடுத்த ஹெடேர் என்னவென்றால் ஐபிவி 6 இல் நீங்கள் பல விருப்ப ஹெடேர்களைக் கொண்டிருக்கலாம் நாங்கள் அந்த இடத்திற்கு வருவோம் ஹாப் வரம்புகள் அதைக் குறிக்கின்றன எத்தனை ஹாப் பாக்கெட் பயணிக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் இன்டர்நெட் த்திலிருந்து பாக்கெட்டை நிராகரிப்பதற்கு முன்பு இப்போது இது IPv6 இன் கட்டாய ஹெடேர் அமைப்பு ஒவ்வொரு ஐபிவி 6 பாக்கெட்டிலும் ஒரு கட்டாய ஹெடேர் இருக்க வேண்டும் மற்றும் ஒரு கட்டாய ஹெடேர்டன் இது பல நீட்டிப்பு ஹெடேர்களைக் கொண்டிருக்கலாம் எனவே இந்த நீட்டிப்பு ஹெடேர்கள் சிறப்பு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றன இந்த கட்டாய ஹெடேர்டன் எனவே இந்த வரைபடத்தில் இந்த பகுதி கட்டாய ஹெடேர் இந்த கட்டாய தலைப்பில் அடுத்த ஹெடேர்க்கு ஒரு சுட்டிக்காட்டி உள்ளது எனவே இந்த சுட்டிக்காட்டி உண்மையில் மொத்த ஐபி பாக்கெட்டில் அடுத்த ஹெடேர்க்கு சுட்டிக்காட்டுகிறது எனவே உங்களிடம் பல உள்ளன இதுபோன்ற பல நீட்டிப்பு ஹெடேர்களை நீங்கள் கொண்டிருக்கலாம் ஒவ்வொரு நீட்டிப்பிலும் பாக்கெட் பயணிக்கும் போதெல்லாம் பாக்கெட் அங்கு எவ்வாறு நடத்தப்படும் என்று ஒரு நீட்டிப்பு ஹெடேர் நீங்கள் ஹாப் பை ஹாப் விருப்பத்தை வைக்கலாம் பின்னர் ஹெடேர்க்குள்ளேயே ஒரு ரூட்டிங் தகவலை உட்பொதிக்கலாம் எனவே நீங்கள் மூல ரூட்டிங் போன்ற ஒன்றைப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் பாக்கெட்டின் மூலமானது இலக்கை அடைய எந்த வழியில் பாக்கெட்டைக் கடந்து செல்ல வேண்டும் என்பதைக் கண்டுபிடிக்கும் மூலமானது முழு ரூட்டிங் தகவலையும் ஐபி ஹெடேர் பாக்கெட்டில் வைக்கலாம் எனவே இது ரூட்டிங் தகவல் விருப்ப ஹெடேர் பின்னர் துண்டு அடையாளம் உங்கள் ஐபிவி 6 பாக்கெட் பல துண்டுகளாக துண்டு துண்டாகிவிட்டால் இந்த துண்டு தகவல் துண்டு தலைப்பில் இருக்கக்கூடும் அங்கீகாரம் அல்லது பாதுகாப்பு IPv6 இன் உள்ளமைக்கப்பட்ட பகுதியாக மாறியது என்று நான் குறிப்பிட்டுள்ளபடி உங்கள் அங்கீகாரத் தரவு எனவே அங்கீகார தகவலை விருப்ப ஹெடேர்க்குள் வைக்கலாம் பின்னர் உங்களிடம் இந்த TCP ஹெடேர் மற்றும் தொடர்புடைய தரவு உள்ளது எனவே அந்த வகையில் கட்டாய ஹெடேர்டன் இதுபோன்ற பல நீட்டிப்பு தலைப்பையும் நீங்கள் வைத்திருக்கலாம் இது பற்றிய கூடுதல் தகவல்களை உங்களுக்கு வழங்கும் ஐபி புரோட்டோகால்யால் பாக்கெட் எவ்வாறு நடத்தப்படும் எனவே இது IPv6 அட்ரஸிங்க்கான வடிவம் எனவே நாங்கள் குறிப்பிட்டுள்ளபடி 128 பிட் ஐபி அட்ரஸிங்களைப் பயன்படுத்துகிறோம் இது 8 ஹெக்ஸாடெசிமல் எண்களில் குறிப்பிடப்படுகிறது எனவே ஒவ்வொரு ஹெக்ஸாடெசிமல் எண்ணும் FE80 பின்னர் 0000 போன்றது எனவே 16 பிட் பைனரி என்பது தொடர்புடைய ஹெக்ஸாடெசிமல் எண்ணாக மாற்றப்பட்டு அவை பெருங்குடலால் பிரிக்கப்படுகின்றன எனவே அந்த வகையில் இந்த 128 பிட் அட்ரஸிங்யை ஐபிவி 6 இல் குறிக்கிறோம் இப்போது இந்த முழு அட்ரஸிங்யும் ஐபிவி 6 அட்ரஸிங்யைச் சேமிக்க வேண்டிய மொத்த இடங்களை மேலும் குறைக்கிறோம் எனவே முதலில் உங்கள் ஹெக்ஸாடெசிமல் எண்ணில் அனைத்து 0 களும் இருந்தால் அதை ஒற்றை 0 ஆல் மாற்றலாம் எனவே உங்களிடம் ஒற்றை 0 இருந்தால் உங்களுக்கு தொடர்ச்சியாக 4 0 உள்ளது எனவே அந்த பகுதியில் உள்ள அனைத்து பிட்களும் 0 கள் உங்களிடம் தொடர்ச்சியான 0 கள் இருந்தால் தொடர்ச்சியான 0 கள் இரட்டை பெருங்குடலால் மாற்றப்படலாம் எனவே இங்கே இந்த தொடர்ச்சியான 0 இன் எண்கள் இரட்டை பெருங்குடலால் மாற்றப்படுகின்றன ஆனால் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த இரட்டை பெருங்குடல் அம்சத்தை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும் ஏனென்றால் உங்களிடம் இரண்டு வெவ்வேறு இரட்டை பெருங்குடல்கள் இருந்தால் ஒன்று இங்கே சொல்லுங்கள் மற்றொரு இரட்டை பெருங்குடல் நான் இங்கு வைத்தால் இங்கு எத்தனை 0 கள் உள்ளன எத்தனை 0 கள் உள்ளன என்பதைக் கண்டுபிடிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கும் எனவே அதனால்தான் இதை ஒரு முறைக்கு மேல் பயன்படுத்த முடியாது இந்த இரட்டை கோலன்ஸ் தொடரியல் நாம் அதிகபட்சம் பயன்படுத்தலாம் எனவே இங்கே நீங்கள் நன்றாக இருப்பதைக் கண்டுபிடிக்க முடியும் இது FE80 பின்னர் அது 1 ஆகும் எனவே அதாவது 0001 பின்னர் 8 0023E7 5FDB எனவே உங்களிடம் 8888 மற்றும் 8 1 2 3 4 5 5 உள்ளன பல பிட்கள் உள்ளன மீதமுள்ள பிட்கள் 0 ஆகும் அவை அந்த இரண்டு இரட்டை கோலன்களின் இடத்தில் இங்கே வைக்கப்படும் எனவே அந்த வழியில் நீங்கள் ஐபிவி 6 இல் முழு அட்ரஸிங்யின் உகந்த பிரதிநிதித்துவத்தைக் கொண்டிருக்கலாம் இப்போது இந்த முழு அட்ரஸிங் இடமும் முன்னொட்டின் அடிப்படையில் பல குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த முன்னொட்டு உண்மையில் தீர்மானிக்கிறது எத்தனை அட்ரஸிங்கள் எந்த குழுவில் அடங்கும் எனவே நீங்கள் முன்னொட்டு மதிப்புகளைப் பார்த்தால் அதாவது முதல் 8 பிட்கள் 0 ஆக இருந்தால் அதை 0 எனக் குறிப்பிடலாம் பின்னர் பெருங்குடல் பெருங்குடல் சாய்வு 8 ஆக இருக்கும் எனவே இந்த ஸ்லாஷ் 8 முன்னொட்டைக் குறிக்கிறது மேலும் இது சிஐடிஆர் கருத்திலும் இருந்தது முதல் பிட்கள் எண் என்ற முன்னொட்டு கருத்து அட்ரஸிங்யின் வகையை அடையாளம் காண பயன்படுத்தப்படும் பிட்கள் எனவே இந்த முதல் 8 பிட்கள் 0 ஆக இருந்தால் இந்த ஒதுக்கப்பட்ட அட்ரஸிங் வர்க்கம் என்றால் இந்த பிட் முதல் 8 பிட் என்றால் 200 ஆகும் அதாவது 0000 ஐத் தொடர்ந்து 0010 எனவே இங்கே உங்கள் முன்னொட்டு 7 பிட் முதல் 7 பிட் ஆகும் எனவே நீங்கள் முதல் ஏழு பிட்டைப் பார்த்தால் கடைசி பிட் 1 ஆக இருந்தால் அது என்எஸ்ஏபிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது அட்ரஸிங் வரம்பில் பிட் 10 ஆக இருந்தால் அதை 400 என எழுதலாம் 400 ஏனெனில் இது 0 என்றால் இது 4 ஆகிறது இது 400 ஆக இருந்தால் இந்த ஸ்லாஷ் 7 முன்னொட்டுடன் இது ஐபிஎக்ஸ் புரோட்டோகால்க்கு ஒதுக்கப்பட்டுள்ளது பின்னர் முதல் 3 பிட்கள் 001 ஆக இருந்தால் அதாவது இந்த 001 என்றால் அட்ரஸிங் 0010 0000 பின்னர் அனைத்து 0 கள் இது முதல் ஹெக்ஸ் பகுதி எனவே முதல் ஹெக்ஸ் பகுதி இது 2 ஆகிறது பின்னர் அனைத்து 4 களும் 0 கள் 2000 ஆகவும் உங்கள் முன்னொட்டு ஸ்லாஷ் 3 ஆகவும் இருக்கும் அப்படியானால் இது ஒருங்கிணைந்த உலகளாவிய யூனிகாஸ்ட் அட்ரஸிங் இது பிணையத்தில் தனிப்பட்ட ஹோஸ்டுக்கு ஒதுக்கப்படுகிறது அது எங்களிடம் உள்ள முழு ஐபிவி 6 அட்ரஸிங் இடத்தின் 18 வது இடமாகும் எனவே அந்த வகையில் ஒரு நெட்வொர்க்கின் ஒவ்வொரு இடைமுகத்தையும் உரையாற்றுவதற்கு போதுமான எண்ணிக்கையிலான அட்ரஸிங்கள் உள்ளன உள்ளூர் யூனிகாஸ்ட் என்ற இணைப்பு போன்ற பிற வகுப்புகள் உங்களிடம் உள்ளன அங்கு முதல் சில பிட்கள் 1111111010 10 பிட் முன்னொட்டுடன் உள்ளன உள்ளூர் யூனிகாஸ்டை மீண்டும் 10 பிட் முன்னொட்டுடன் மல்டிகாஸ்ட் அட்ரஸிங்யுடன் 8 பிட் முன்னொட்டுடன் முதல் 8 பிட்கள் 1 உள்ளன எனவே அந்த வகையில் இந்த ஐபி அட்ரஸிங்களின் பல குழுக்கள் உள்ளன அவை ஐபிவி 6 இல் உள்ளன மற்றும் சுவாரஸ்யமான பகுதி தனிப்பட்ட சாதனங்களின் ஒவ்வொரு இடைமுகத்தையும் உரையாற்ற பயன்படும் இந்த உலகளாவிய யூனிகாஸ்ட் அட்ரஸிங் இப்போது ஐபிவி 6 இல் உலகளாவிய யூனிகாஸ்ட் அட்ரஸிங் வடிவம் இந்த முழு அட்ரஸிங்யும் 3 குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளது உங்களிடம் உலகளாவிய ரூட்டிங் முன்னொட்டு உள்ளது இது n பிட்களைக் கொண்டுள்ளது பின்னர் உங்களிடம் m பிட்களின் சப்நெட் ஐடி உள்ளது இறுதியாக 128 மைனஸ் மீ மைனஸ் மீ பிட்கள் அவை தொடர்புடைய இடைமுக ஐடி ஆகும் இப்போது இந்த உலகளாவிய ரூட்டிங் முன்னொட்டு இது இணைப்புகளின் சப்நெட்டுகளின் தொகுப்பிற்காக ஒரு தளத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள மதிப்பு உலகளாவிய ரூட்டிங் முன்னொட்டு இது வடிவமைக்கப்பட்டுள்ளது இது உலகளவில் இந்த முழு நெட்வொர்க்கும் படிநிலையாக கட்டமைக்கப்படலாம் எனவே இந்த உலகளாவிய ரூட்டிங் முன்னொட்டை அவர்கள் வடிவமைக்கும் ரூட்டிங் ஏஜென்சிகள் இந்த முழு இன்டர்நெட் த்தையும் நீங்கள் வைத்திருக்க முடியும் நீங்கள் முழு இன்டர்நெட்யில் ஒரு படிநிலை வழியில் கட்டமைக்க முடியும் பின்னர் அந்த தனிப்பட்ட மட்டத்திற்குள் நீங்கள் சப்நெட் ஐடியை வைத்திருக்க முடியும் அதைத் தொடர்ந்து இன்டர்நெட் ஐடி மற்றும் உங்கள் சிஐடிஆரில் நாம் குறிப்பிட்ட விதத்தில் முன்னொட்டு உலகளவில் ரூட்டிங் முன்னொட்டு மற்றும் சப்நெட் ஐடியைக் குறிக்க முன்னொட்டு பயன்படுத்தப்படுகிறது சரி இப்போது IPv6 இல் சில அம்சங்களைப் பார்ப்போம் நாங்கள் ஒரு சிறிய விவரம் பார்க்கிறோம் நாங்கள் விவாதிக்கும் முதல் அம்சம் அண்டை கண்டுபிடிப்பு எனவே ஐபிவி 6 இல் அண்டை கண்டுபிடிப்பு ஐபிவி 4 இல் ஏஆர்பிக்கு மாற்றாக இருக்கிறது என்று நீங்கள் கூறலாம் எனவே அதன் இணைப்புகளில் உள்ள பிற ஹோஸ்ட் மற்றும் திசைவிகளை அடையாளம் காண இது ஒரு முனையை இயக்குகிறது குறைந்த பட்சம் 1 திசைவியை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முனை எனவே அது தெரியும் பாக்கெட்டை எங்கு அனுப்புவது என்று எனவே ஐபிவி 4 இல் உள்ள ஏஆர்பி புரோட்டோகால்யைப் போலவே நீங்கள் ஒரு பாக்கெட்டை மற்றொரு ஹோஸ்டுக்கு அனுப்ப விரும்பும் போதெல்லாம் அதன் ஐபிவி 6 அட்ரஸிங் உங்களுக்குத் தெரியும் ஆனால் அதனுடன் அதன் MAC அட்ரஸிங்யையும் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த IPv6 அட்ரஸிங்யிலிருந்து MAC அட்ரஸிங்க்கு ஒரு மேப்பிங் வைத்திருப்பது அதாவது இந்த அண்டை கண்டுபிடிப்பு புரோட்டோகால்யால் செய்யப்படும் வேலை இப்போது இங்கே இந்த அண்டை கண்டுபிடிப்பு புரோட்டோகால் ஒரு எடுத்துக்காட்டு 4 சாதனங்கள் A B C மற்றும் D ஐ அவற்றின் ஐபி அட்ரஸிங் மற்றும் MAC அட்ரஸிங்யைக் கொண்டிருப்பதைப் போல ஐபி அட்ரஸிங் IPv6 அட்ரஸிங்கள் இப்போது A க்கு சில பாக்கெட்டுகளை B க்கு அனுப்ப விரும்புகிறீர்கள் என்று சொல்லுங்கள் இப்போது அவர் B க்கு சில பாக்கெட்டுகளை அனுப்ப விரும்பினால் B இன் ஐபி அட்ரஸிங் என்று A க்குத் தெரியும் ஆனால் B இன் MAC அட்ரஸிங்யைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே அதைக் கண்டுபிடிக்க முடியும் பாக்கெட்டை B க்கு எவ்வாறு அனுப்புவது என்று எனவே இது அண்டை கண்டுபிடிப்பு புரோட்டோகால்யின் உதவியுடன் செய்யப்படுகிறது எனவே அண்டை கண்டுபிடிப்பு புரோட்டோகால்யின் போது அது என்னவாகும் பாக்கெட்டுகளை அனுப்ப விரும்பும் முனை இங்கே ஒரு தரவை இங்கே அனுப்புகிறது முனை முந்தைய எடுத்துக்காட்டில் அது ஒரு அண்டை கோரிக்கை பாக்கெட்டை அனுப்புகிறது எனவே இந்த அண்டை வேண்டுகோள் பாக்கெட் இது அண்டை கோரிக்கை பாக்கெட்டின் அமைப்பு உங்களிடம் ஒரு மூல அட்ரஸிங் புலம் மற்றும் இலக்கு அட்ரஸிங் புலம் உள்ளது இந்த இலக்கு அட்ரஸிங் புலம் ஒரு சுவாரஸ்யமான அம்சமாகும் நான் ஓரிரு நிமிடங்களில் வருவேன் எனவே இது உங்கள் ஐபி அட்ரஸிங் ஐபி அட்ரஸிங் மற்றும் இது உங்கள் ஐசிஎம்பி செய்தியின் ஒரு பகுதியாகும் இது ஐபிவி 6 இல் உள்ள அண்டை கோரிக்கை செய்தி எனவே ஐபிவி 6 இல் உள்ள ஐசிஎம்பி நீட்டிப்பு ஐசிஎம்பி பதிப்பு 6 என அழைக்கிறோம் எனவே இது ஐ பி செய்தியில் இது வகை 135 அதாவது இது ஒரு அண்டை வேண்டுகோள் செய்தி உங்கள் இலக்கு அட்ரஸிங் கொடுக்கப்பட்ட ஐபிவி 6 அட்ரஸிங் எனவே இதன் பொருள் இந்த இலக்கு அட்ரஸிங் புலம் இந்த ஐபிவி 6 அட்ரஸிங்க்கு ஒத்திருக்கும் எம்ஏசி அட்ரஸிங்யை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறது உங்களிடம் ஒரு மூல இணைப்பு லேயர் அட்ரஸிங் உள்ளது எனவே ICMP செய்தியின் ஒரு பகுதியாக இருக்கும் மூலத்தின் MAC அட்ரஸிங் இங்கே சுவாரஸ்யமான பகுதி என்னவென்றால் இந்த இலக்கு அட்ரஸிங் எனவே இந்த இலக்கு அட்ரஸிங் கோரப்பட்ட முனையின் அட்ரஸிங் எனவே நீங்கள் ஐபிவி 4 இல் ஏஆர்பியைப் பார்த்தால் ஐபிவி 4 இன் ஏஆர்பி விஷயத்தில் நாங்கள் உண்மையில் ஐபிவி 4 ஏஆர்பி வினவலை பரவலாக அனுப்புகிறோம் எனவே ARP வினவல் ஒளிபரப்பப்படுகிறது மற்றும் அதைப் பெறும் முனைகள் அவர்கள் இல்லையெனில் பதிலளிக்கும் தகவல் இருந்தால் அவர்கள் அதை மேலும் ஒளிபரப்புகிறார்கள் ஆனால் ஐபிவி 6 விஷயத்தில் இந்த வினவலை நாங்கள் பரவலாக அனுப்புவதில்லை மாறாக இலக்கு முனைக்கு அனுப்புகிறோம் எனவே ஒவ்வொரு முனையும் ஒரு கோரப்பட்ட முனையுடன் தொடர்புடையது கோரப்பட்ட முனையின் தகவல்கள் ஏற்கனவே மூல முனைக்கு கிடைக்கின்றன எனவே இது வினவப்பட்ட இந்த முனைக்கு மட்டுமே வினவலை அனுப்பும் எனவே இங்கே இந்த முந்தைய எடுத்துக்காட்டில் முனை சி என்பது முனை A இன் கோரப்பட்ட முனை என்று கூறுங்கள் எனவே முனை A வினவலை முனை C க்கு அனுப்புகிறது பின்னர் முனை C ஆனது B முனைக்கான பாதையை கண்டுபிடித்து பின்னர் கணு A க்கு தெரிவிக்கும் இப்போது அண்டை வேண்டுகோள் செய்திக்கு இந்த பதில் அண்டை விளம்பர செய்தி அண்டை விளம்பர செய்தியில் இலக்கு அட்ரஸிங் இலக்கு ஐபிவி 6 அட்ரஸிங் மற்றும் அதனுடன் தொடர்புடைய இலக்கு இணைப்பு லேயர் அட்ரஸிங் ஆகியவை அடங்கும் எனவே இது முனை B க்கான அட்ரஸிங் மற்றும் நீங்கள் முனை B இன் MAC அட்ரஸிங்யை அண்டை விளம்பர செய்தியை அனுப்புகிறீர்கள் இப்போது ஒரு அம்சம் என்னவென்றால் அண்டை விளம்பரம் அண்டை வேண்டுகோளுக்கு பதில் மட்டுமே அனுப்பப்படுவது போல அல்ல நீங்கள் ஒரு அண்டை வேண்டுகோளை அனுப்பும் போதெல்லாம் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கும் ஆனால் அது தவிர ஒவ்வொரு முனையும் அவ்வப்போது இந்த அண்டை விளம்பர செய்தியை அனுப்புகின்றன இதனால் அவை ஒரு அரை இணைப்பு இணைப்பை உருவாக்க முடியும் இப்போது இங்கே இதன் காரணமாக 3 கொடிகள் இருப்பதை நீங்கள் காணலாம் எனவே இந்த கொடிகள் ஆர் flag என்றால் விளம்பரம் அனுப்புபவர் ஒரு திசைவி எஸ் flags என்றால் விளம்பரம் ஒரு வேண்டுகோளுக்கு பதில் மற்றும் ஓ என்றால் மேலெழுதும் அதாவது வேண்டுகோளின் ஆதாரம் இந்த புதிய தகவலுடன் தற்காலிக சேமிப்பை புதுப்பிக்க வேண்டும் சரி இப்போது ஐபிவி 6 இல் இயக்கம் ஆதரவுக்கு வருகிறது எனவே ஐபிவி 6 மொபைல் கணுவைப் பொறுத்தவரை அது வீட்டு அட்ரஸிங்யிலிருந்து விலகி இருக்கும்போது தற்காலிக அட்ரஸிங்யைப் பயன்படுத்துகிறது எனவே இது இந்த IPv6 இலக்கு விருப்ப ஹெடேர்களைப் பயன்படுத்துகிறது வீட்டு அட்ரஸிங் வீட்டு அட்ரஸிங்யை சேமிக்க இது ஆரம்பத்தில் இணைக்கப்பட்டிருந்தது இப்போது மொபைல் நிலையம் அனைத்து ரூட்டிங் ஹெடேர்களையும் பட்டியலிடலாம் ஒரு சேவை வழங்குநர் நெட்வொர்க்குடன் இணைப்பை நிறுவுவதற்கான ஒரு குறிப்பிட்ட பாதையை பாக்கெட்டுகள் பின்பற்ற வேண்டும் எனவே ஐபிவி 6 இன் நன்மை என்னவென்றால் இந்த இயக்கத்தை ஆதரிக்க கூடுதல் எண்ணிக்கையிலான விருப்ப ஹெடேர்களை நீங்கள் சேர்க்கலாம் இந்த விருப்பத் ஹெடேர் மூலம் ஒரு முனை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகரும் போதெல்லாம் பாக்கெட் இந்த முனைக்கு எவ்வாறு அனுப்பப்படும் இந்த ரூட்டிங் ஹெடேர் தகவலுடன் உட்பொதிக்கப்படலாம் போன்ற கூடுதல் தகவலை நீங்கள் சேர்க்கலாம் இப்போது பாக்கெட் ஒரு மொபைல் முனைக்கு அனுப்புகிறது இதை ஐபிவி 6 ரூட்டிங் ஹெடேர்களால் சுரங்கப்படுத்தலாம் மற்றும் ஐபிவி 4 போன்ற வெளிநாட்டு முகவர்கள் எங்களுக்கு தேவையில்லை எனவே இயக்கம் ஆதரவுக்காக நீங்கள் ஐபிவி 4 ஐப் பார்த்தால் ஐபிவி 4 இயக்கம் ஆதரவில் உங்களிடம் ஒரு வெளிநாட்டு முகவர் இருக்கிறார் அது ஒரு நியமிக்கப்பட்ட திசைவி மற்றும் அந்த நியமிக்கப்பட்ட திசைவி உண்மையில் இயந்திரத்தின் அசல் அட்ரஸிங்க்கும் முனை நகர்த்தப்பட்ட இடத்திற்கும் இடையில் ஒரு வரைபடத்தை உருவாக்கும் வேறு சப்நெட்டிற்கு புதிய அட்ரஸிங் இந்த இயக்கம் இருப்பிடத்துடன் ஒத்துள்ளது எனவே ஐபிவி 6 இல் எங்களுக்கு ஒரு வெளிநாட்டு முகவர் தேவையில்லை எந்தவொரு சப்நெட்டிற்கும் ஒரு முனையை நேரடியாக இணைக்கப் பயன்படும் அண்டை கண்டுபிடிப்பு புரோட்டோகால் மற்றும் உள்ளமைவு பொறிமுறையின் அட்ரஸிங் எங்களிடம் உள்ளது எனவே இந்த அண்டை கண்டுபிடிப்பு மற்றும் இடைமுகம் அல்லது அட்ரஸிங் தானியங்கு உள்ளமைவின் உதவியுடன் முனை புதிய ஐபி அட்ரஸிங் ஐபிவி 6 அட்ரஸிங்யைப் பெறும் இப்போது சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால் நீங்கள் 1 நாளில் ஐபிவி 4 இலிருந்து ஐபிவி 6 க்கு இடம்பெயர முடியாது ஏனெனில் தற்போது அனைத்து இயந்திரங்களும் இன்டர்நெட் த்தில் உள்ள பெரும்பாலான இயந்திரங்கள் ஐபிவி 4 ஐ ஆதரிக்கின்றன ஐபிவி 6 இப்போது ஒரு புதிய புதிய அம்சங்களைக் கொண்டுள்ளது நீங்கள் ஐபிவி 4 இலிருந்து ஐபிவி 6 க்கு இடம்பெயர விரும்பினால் அதை எப்படி செய்வீர்கள் அதைச் செய்வதற்கு மூன்று வழிகள் உள்ளன ஒன்று இரட்டை லேயர் ஆதரவு இரட்டை லேயர் ஆதரவில் ஒரே புரோட்டோகால் லேயரில் IPv4 மற்றும் IPv6 இரண்டிற்கும் உங்களுக்கு ஆதரவு உள்ளது எனவே நீங்கள் IPv4 இயந்திரத்துடன் தொடர்புகொள்கிறீர்கள் என்றால் IPv4 இயந்திரத்துடன் தொடர்புகொள்வதற்கு அடுக்கின் இந்த பகுதியான IPv4 அடுக்கைப் பயன்படுத்துகிறீர்கள் நீங்கள் IPv6 ஹோஸ்டுடன் தொடர்புகொள்கிறீர்கள் என்றால் அவர்கள் IPv6 ஹோஸ்டுடன் தொடர்பு கொள்ள இந்த IPv6 அடுக்கைப் பயன்படுத்துவார்கள் எனவே இதன் பொருள் ஒற்றை இயந்திரத்தில் IPv4 லேயர் மற்றும் IPv6 லேயர் இரண்டுமே இருக்க வேண்டும் இரண்டாவது வழிமுறை தனனெலிங் நீங்கள் ஐபிவி 4 ஹெடேர்களை ஐபிவி 6 ஹெடேர்கள் மூலம் சுரங்கப்படுத்துவதாக தனனெலிங் பொறிமுறை கூறுகிறது அதாவது தனனெலிங் பொறிமுறையானது உங்களிடம் ஒரு ஐபிவி 4 ஹெடேர் உள்ளது என்று கூறுகிறது எனவே நீங்கள் அதை IPv6 ஹோஸ்டுக்கு அனுப்ப விரும்பும் போதெல்லாம் IPv4 ஹெடேர்டன் IPv6 தலைப்பையும் சேர்க்கலாம் இப்போது நீங்கள் அதை IPv4 ஹோஸ்டுக்கு அனுப்பினால் தலைப்பின் இந்த பகுதி படிக்கப்படும் நீங்கள் அதை IPv6 ஹெடேர்க்கு அனுப்பினால் தலைப்பின் இந்த பகுதி படிக்கப்படும் ஹெடேர் மொழிபெயர்ப்பின் கருத்து நீங்கள் ஒரு ஐபிவி 4 தலைப்பை ஐபிவி 6 ஹெடேர்க்கு மொழிபெயர்க்கிறீர்கள் என்று அது கூறுகிறது அதாவது உங்களிடம் ஒரு ஐபிவி 4 ஹெடேர் உள்ளது மேலும் ஐபிவி 6 வடிவத்தில் மதிப்புகளை மாற்றுவதன் மூலம் அதனுடன் தொடர்புடைய ஐபிவி 6 தலைப்பை உருவாக்கி அதை அசல் பாக்கெட்டுடன் சேர்க்கவும் இப்போது நீங்கள் ஹெடேர் மொழிபெயர்ப்பைச் செய்யும்போதெல்லாம் உங்கள் அட்ரஸிங் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்பது ஒரு முக்கியமான தேவை அதாவது நீங்கள் IPv6 அட்ரஸிங்யை IPv4 அட்ரஸிங்க்கு மொழிபெயர்க்க முடியும் மற்றும் நேர்மாறாக எனவே ஐபிவி 6 இலிருந்து ஐபிவி 4 க்கு மாற்ற விரும்பினால் இந்த மாற்றத்தை செய்ய குறைந்த ஐடி 32 பிட் அட்ரஸிங்யை எடுத்து அதனுடன் தொடர்புடைய ஐபிவி 4 அட்ரஸிங்யை உருவாக்கலாம் நீங்கள் ஐபிவி 4 இலிருந்து ஐபிவி 6 க்கு மாற்ற விரும்பினால் உங்களிடம் 32 பிட்கள் உள்ளன உங்களுக்கு கூடுதல் 96 பிட்கள் தேவை இந்த 96 பிட்களையும் ஆரம்ப 0 களாக வைத்து பின்னர் அனைத்து 1 ஐ கடைசி ஹெக்ஸ் பகுதிக்கு வைக்கவும் எனவே ஒரு உதாரணம் இங்கே இது உங்கள் IPv4 அட்ரஸிங் என்று சொல்லுங்கள் இது IPv4 அட்ரஸிங் என்றால் இது உங்கள் தொடர்புடைய IPv6 அட்ரஸிங் எனவே 202 CA உடன் ஒத்துப்போகிறது 141 8D க்கு ஒத்திருக்கிறது 80 50 க்கு ஒத்திருக்கிறது 20 என்பது 14 க்கு ஒத்திருக்கிறது எனவே இது தசம குறியீட்டில் உள்ளது மற்றும் இது அறுகோண குறியீட்டில் உள்ளது என்பதை நினைவில் கொள்க எனவே இந்த 16 பிட்களை எடுத்து ஒரு ஹெக்ஸ் வடிவத்திற்கு மாற்றுகிறோம் இந்த 16 பிட்டை எடுத்து ஒரு ஹெக்ஸாக மாற்றுவோம் பின்னர் எல்லா 0 களும் கடைசியாகப் பின்பற்றப்படுகின்றன அதனுடன் தொடர்புடைய ஐபிவி 4 அட்ரஸிங்யாக மாற்ற உங்களிடம் இது போன்ற ஐபிவி 6 அட்ரஸிங் இருந்தால் நீங்கள் லோயர் ஆர்டர் 32 பிட்களை எடுத்துக்கொள்கிறீர்கள் அதாவது ஐபிவி 6 அட்ரஸிங்யின் இந்த பகுதி மற்றும் அதை தொடர்புடைய ஐபிவி 4 க்கு மாற்றவும் எனவே எஃப்இ என்றால் 254 80 என்றால் ஹெக்ஸ் என்றால் 128 23 ஹெக்ஸ் என்றால் 35 81 ஹெக்ஸ் என்றால் 129 என்று பொருள் எனவே உங்கள் அட்ரஸிங் 254 35 எனவே ஐபிவி 6 பற்றியதுதான் நாங்கள் இங்கு விவாதிக்க விரும்பினோம் ஆனால் நான் எல்லா விவரங்களையும் விவாதிக்கவில்லை எனவே ஐபிவி 6 விவரங்கள் நான் உள்ளடக்கியதை விட அதிகம் ஐபிவி 6 பற்றிய அடிப்படை அறிமுகத்தை உங்களுக்கு வழங்க முயற்சித்தேன் எனவே இந்த ஐபிவி 6 பற்றி மேலும் அறிய நீங்கள் பின்பற்றக்கூடிய சில சுட்டிகள் உள்ளன ஆர்எஃப்சி எனவே இந்த RFC கள் இந்த RFC 2460 RFC 4291 மற்றும் RFC 3587 ஆகும் இது IPv6 இன் பல்வேறு அம்சங்களைப் பற்றி விரிவாக விவாதிக்கிறது பின்னர் நான் இரண்டு வெவ்வேறு இணைப்புகளை சுட்டிக்காட்டியுள்ளேன் ஒன்று IANA ஆவணங்கள் இது IPv6 அட்ரஸிங்கள் மல்டிகாஸ்ட் அட்ரஸிங்கள் மற்றும் மற்றொன்று 6NET வலைத்தளம் பற்றி பேசுகிறது 6 நெட் என்பது ஐபிவி 6 இன் வடிவமைப்பு மற்றும் மேம்பாட்டில் பணியாற்றிய ஒரு திட்டமாகும் எனவே ஐபிவி 6 இல் உள்ள பல்வேறு அம்சங்களைப் பற்றி மேலும் அறிய 6NET வலைத்தளத்தைப் பார்வையிடலாம் எனவே இது ஐபிவி 6 பற்றியது மேலும் இது ஐபிவி 6 பற்றிய மிகச் சுருக்கமான அறிமுகம் என்று நான் கூறுவேன் எனவே ஐபிவி 6 அட்ரஸிங் வடிவமைப்பைப் பற்றி மேலும் அறிய இந்த ஸ்லைடின் முடிவில் கொடுக்கப்பட்டுள்ள சுட்டிகளை ஆராயுங்கள் இந்த வகுப்பில் கலந்து கொண்டதற்கு நன்றி